வணக்கம் மாணவர்களே நமது முந்தைய வகுப்பில் சரக்கு மேலாண்மையையும் இன்கிரிமெண்ட் அனாலிசிஸ் கருத்தையும் கற்றோம் எனவே சரக்கு மேலாண்மை பற்றி இன்னும் சில தகவல்களை விவாதிக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன் சில முக்கிய கருத்துக்களை நாம் பார்க்கவேண்டும் நேரம் இருந்தால் பிறகு பல்வேறு சொத்துக்களை மேலாண்மை செய்வதைப்பற்றி பார்ப்போம் எனவே சரக்கு மேலாண்மையில் சரக்கை எப்படி வைத்திருப்பது என்பதை பார்த்தோம் முதலில் நடப்பு சொத்துக்களான பெறத்தக்கவைகள் ரொக்கம் பிற சொத்துகள் இவற்றை எப்படி முழுமையாக மேலாண்மை செய்வது என்பதை பார்ப்போம் அதற்குப் பின் நடப்பு பொறுப்புகளான உடனடி நிதி மற்றும் நடைமுறை முதல் நிதியின் ஆதாரங்களை பார்ப்போம் அதன் பிறகு நேரமிருந்தால் சரக்கை பற்றியும் பெறத்தக்கவைகள் பற்றியும் இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம் சரக்கு மேலாண்மையை பொறுத்தவரை சுருக்கமாக சொன்னால் அதன் முக்கிய பகுதி ஆரம்ப நிலை மேலாண்மை ஆகும் அதன் இறுதி நோக்கமே நிதி மேலாளரோ உற்பத்தித்துறை நபர்களோ உகந்த அளவு சரக்கினை வைத்திருப்பதாகும் எனவே எந்த வழியில் உகந்த அளவு சரக்கினை நாம் முடிவு செய்தாலும் அது நிறுவனத்தைப் பொறுத்தது ஆனால் நாம் அது பற்றிய ஆய்வு செய்து கேரியிங் காஸ்ட் காஸ்ட் வராமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவே அனைத்து வாடிக்கையாளர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் நம்மிடம் சரக்கின் அளவு அதற்கான தொகை இருக்க வேண்டும் சரக்கில் அதிகமாக முதலீடு செய்யக்கூடாது ஆர்டர்களை பூர்த்தி செய்யாமல் விடக்கூடாது அந்த வழியில் உகந்த அளவு முதலீட்டினை முடிவு செய்ய வேண்டும் எந்த விஷயத்திலாவது பிரச்சினை என்றால் அதாவது நாம் விற்பனைகளை இழக்கிறோம் என்பதாகும் ஏனெனில் நாம் இறுக்கப்பட்ட சரக்கு கொள்கையை பின்பற்றுகிறோம் இந்நிலையில் இன்கிரிமெண்டல் அனாலிசிஸ் கருத்தை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் வங்கி அளிக்கும் நடைமுறை முதலில் கட்டுப்பாடுகள் இருந்தால் அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்றும் பாரத்தோம் எனவே நாம் சரக்கு மேலாண்மை பற்றி கற்றுள்ளோம் இந்திய சூழ்நிலைக்கு இது மிக முக்கியமான நுட்பமாகும் என்பதை இங்கே மீண்டும் கூறுகிறேன் இந்திய உற்பத்தி சூழ்நிலையில் EOQ செல்லுபடியாகிற பயனுள்ள தொழில்நுட்பமாகும் எக்கனாமிக் ஆர்டர் குவாண்டிடியில் உகந்த அளவை கண்டுபிடிக்கவும் அந்த அளவில் பொருட்களை வைத்திருக்கவும் உதவுகிறது அடுத்ததாக முக்கிய நடப்பு சொத்துகளின் மேலாண்மை பற்றி பார்ப்போம் எந்த நிறுவனத்தின் இறுதிநிலை அறிக்கையிலும் அடுத்த முக்கிய நடப்பு சொத்து பெறத்தக்க கணக்குகள் ஆகும் நம்மிடம் இருக்கும் ரொக்கம் முன்கூட்டி செலுத்தியவைகளும் மற்ற பிற சொத்துக்களும் உள்ளன ஆனால் இப்போது பெறத்தக்க கணக்குகள் பற்றி பார்ப்போம் எனவே இறுதிநிலை அறிக்கையின் சில அம்சங்களை பார்ப்போம் இறுதிநிலை அறிக்கையில் பல்வேறு நடப்பு சொத்துக்களை காணலாம் நம்மிடம் சரக்கு முதலாவதாகவும் கடனாளிகள் இடமிருந்து பெறத்தக்க கணக்குகள் அதன் பிறகு முன்கூட்டி செலுத்தியவைகளும் முன்கூட்டி செய்த வைப்புகளும் ரொக்கமும் குறைந்த கால முதலீடுகளும் உள்ளன இந்த நிலையில் பெறத்தக்க கணக்குகளை தனியாகவும் அதன்பிறகு பல்வேறு கடனாளிகளை பற்றியும் முன்கூட்டி செலுத்தியவைகள் பற்றியும் பார்ப்போம் இவை அனைத்தும் பெறத்தக்க கணக்குகளின் வகையை சாரும் பெறத்தக்க கணக்குகள் ஒரு பெரிய கூற்றாகும் அது பல்வேறு கடனாளிகளையும் முன்கூட்டி செலுத்தியவைகளையும் உள்ளடக்கியிருக்கும் எனவே இந்த அனைத்து சொத்துக்களையும் பெறத்தக்க மேலாண்மை வகையில் நாம் கற்கிறோம் ஏனெனில் பெறத்தக்கவைகள் நாம் கடனுக்கு விற்கும் போது இறுதி நிலை அறிக்கையில் தோன்றுகின்றன இது கடன் விற்பனையின் விளைவாகும் எனவே கடனுக்கு விற்கும்போது பெறத்தக்க கணக்குகள் இறுதி நிலை அறிக்கையில் வரும் ஆனால் இந்த பெறத்தக்க கணக்குகள் பல்வேறு கடனாளிகள் என அழைக்கப்படும் எனவே இந்த பல்வேறு கடனாளிகள் இறுதி நிலை அறிக்கையின் ஒரு அங்கமாகும் பெறத்தக்க கணக்குகள் என்பது ஒரு பெரிய கூற்றாகும் அது பல விஷயங்களை உள்ளடக்கியது இது பெறத்தக்க கணக்கு ஆகும் AC அல்ல AR எனவே கடன் விற்பனை பெறத்தக்க கணக்குகளுக்கு வழிவகுக்குகிறது ஆனால் பெறத்தக்க கணக்குகள் இன்னும் பல விஷயங்களை உள்ளடக்கியுள்ளது அதாவது நடப்பு சொத்தான பெறத்தக்க கணக்குகள் இறுதி நிலை அறிக்கையில் வருகின்றது ஏனெனில் கடன் விற்பனை பல்வேறு கடனாளிகள் என்று அழைக்கப்படுகிறது பல்வேறு கடனாளிகள் பெறத்தக்க கணக்குகளின் ஒரு பகுதியாகும் உதாரணத்திற்கு அதில் முன்கூட்டி செலுத்தியவைகளும் உள்ளன முன்கூட்டி செலுத்தியவைகள் உதாரணத்திற்கு நாம் ஒரு பொருளை தயாரிக்கிறோம் என்று எடுத்துக்கொள்வோம் அதற்கு மிகவும் அரிதான மூலப்பொருள் தேவையாக உள்ளது இந்த மூலப்பொருள் சந்தையில் மூலப்பொருள் அளிப்பினை பொருத்தவரை ஏகபோக சூழ்நிலை உள்ளது சந்தையில் ஒன்று அல்லது இரண்டு நிறுவனங்கள் மட்டுமே இந்த மூலப்பொருளை அளிக்கின்றனர் இந்த பொருளுக்காக அந்த நிறுவனங்களை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது இந்த சூழ்நிலையில் இந்தப் பொருளில் அளிப்பை தொடர்ந்து உறுதி செய்ய வேண்டியுள்ளது நாம் தேவைக்காக உற்பத்தியை நிறுத்த முடியாது எனவே முன்கூட்டியே பணம் செலுத்துகிறோம் எனவே முன்கூட்டியே பணம் செலுத்தும்போது என்ன நடக்கிறது மீண்டும் பெறத்தக்க கணக்குகளளை உருவாக்குகிறோம் பொருளின் அளிப்பிற்காகவோ நிறுவனத்தின் ஊழியர்களுக்காகவோ கொடுத்தாலும் உதாரணத்திற்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக ஊழியர் நம்மிடம் முன்கூட்டி சம்பளம் வாங்கி உள்ளார் என்று கொள்வோம் இந்த சூழ்நிலையில் இது பெறத்தக்க கணக்கு ஆகும் எனவே ஆக்க வளம் கொண்ட விநியோக அமைப்பில் பெறத்தக்க கணக்குகள் இந்த பகுதியில் வரும் முன்கூட்டி செலுத்தியவைகள் பெறத்தக்க கணக்குகளை உருவாக்கும் எனவே பொருள் அளிப்பவரிடம் செலுத்தும்போது அந்த பணத்திற்கான பொருளை அவரிடமிருந்து பிந்தைய நாட்களில் மீட்க வேண்டும் எப்போது முடிவடைந்த பொருளை விநியோகத்திற்கு அளிக்கிறீர்களோ அப்போது விநியோகஸ்தர்களுக்கு கடனுக்கு பொருளை கொடுப்போம் எனவே மறுபடியும் பொருளுக்கான விலையை இந்த இரு சூழ்நிலைகளிலும் பெறத்தக்க கணக்குகளில் எழுதி கடைசியாக இறுதி நிலை அறிக்கையில் கொண்டுவரவேண்டும் ஏனெனில் இவற்றை பெறத்தக்க கணக்குகள் பல்வேறு கடனாளிகள் முன்கூட்டி செலுத்தியவைகள் என்று அழைக்கிறோம் எனவே அனைத்து சொத்துக்களையும் இந்த நடவடிக்கைகளுக்காக செலுத்தியாவைகளையும் இறுதி நிலை அறிக்கையில் ஒரே வகையாக பெறத்தக்க கணக்குகள் என்று அழைக்கிறோம் இந்திய சூழ்நிலையில் இந்த பெறத்தக்க கணக்குகள் சுமார் 50 பல்வேறு கடனாளிகளினால் வருகிறது உதாரணத்திற்கு இந்த அனைத்து விஷயங்களும் இறுதி நிலை அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் நம்மிடம் இங்கு சரக்கு உள்ளது பெறத்தக்க கணக்குகள் உள்ளன அடுத்து பல்வேறு கடனாளிகள் முன்கூட்டி செலுத்தியவைகள் இருக்கின்றன மற்ற அனைத்து சொத்துக்களிலும் சரக்கே முதல் சொத்தாகும் இந்த சொத்தை பற்றி விரிவாக பார்த்தோம் அடுத்து பெறத்தக்க கணக்குகள் உதாரணத்திற்கு பெறத்தக்க கணக்கு தொகை 100 என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த இறுதி நிலை அறிக்கையில் பெறத்தக்க கணக்கின் தொகை 100 ஆகும் இந்த விஷயத்தில் பல்வேறு கடனாளிகள் தொகை 100 ஆகும் முன்கூட்டி செலுத்தியவை 20 ஆகும் இவை அனைத்தும் இறுதிநிலை அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே இவற்றை ஒரே தலைப்பின் கீழ் பெறத்தக்க கணக்குகள் என்று கொண்டுள்ளோம் எனவே இதில் எவ்வளவு காண்பிக்க வேண்டும் 100ஐ 20உடன் கூட்டி வருவதாகும் இது மொத்த தொகையாகும் இதை எடுத்துவிட்டால் இது இறுதி நிலை அறிக்கையில் இப்போது வராது இவை தனித்தனியாக இறுதி அறிக்கையில் தோன்றாது எனவே மொத்த தொகை 220 இருக்கும் பல்வேறு கடனாளிகள் 100 ஆகும் முன்கூட்டி செலுத்தியவைகள் 20 மீதி 100 பெறத்தக்க கணக்குகள் ஆகும் எனவே இந்த அனைத்து சொத்துக்களையும் ஏன் பெறத்தக்க கணக்குகள் கீழ் காண்கின்றோம் ஆனால் பெறத்தக்க கணக்கில் வெவ்வேறு தலைப்புகளில் வரும் ஏனெனில் பெறத்தக்க கணக்கில் 220 என்றால் முதலில் வரும் பல்வேறு கடனாளிகள் தொகை மிகவும் பெரியதாக இருக்கும் அதுபோலவே முன்கூட்டி செலுத்தியவைகளும் ஒரு முக்கியமான நடப்பு சொத்தாகும் இந்த தொகையும் முக்கியமானது எனவே இதனை இறுதிநிலை அறிக்கையில் ஒரே தலைப்பின் கீழ் பெறத்தக்க கணக்குகள் என்று காண்பிப்பதை விட தனித்தனியாக காண்பிப்பது நல்லது இவை அனைத்தும் பெறத்தக்க கணக்குகள் தான் ஆனால் அவற்றை பிரிக்க வேண்டும் ஏனெனில் அவற்றின் அளவு பெரிதாக இருக்கும் இங்கே நாம் பார்ப்பது பல்வேறு கடனாளிகள் 100 முன்கூட்டி செலுத்தியவை 20 ஆகும் ஏனெனில் இவை அனைத்தையும் பெறத்தக்க கணக்குகள் கீழ் இறுதிநிலை அறிக்கையில் கொடுத்தால் தெளிவாக இருக்காது அடுத்து நிறுவனம் நடைமுறை முதல் நிதியை தேட வேண்டும் அது வங்கிகளிடமிருந்து வாங்கும் குறைந்த கால கடனாகவோ ரொக்க கடன் வரையறையை ஆகவோ இருக்கலாம் நிறுவனத்தின் கடந்த மூன்று வருடங்களுக்கான இறுதிநிலை அறிக்கையை வங்கி ஆய்வு செய்யும் எனவே இந்த பெறத்தக்க கணக்குகளை தெளிவாக கொடுக்கவில்லை என்றால் நன்றாக இருக்காது இந்த சூழ்நிலையில் வங்கியால் கடன் விற்பனை அளவைக் கண்டுபிடிக்க முடியாமல் போகும் கடன் விற்பனை அளவு மிக மிக முக்கியமானதாகும் அதுபோலவே வங்கியால் மூலப் பொருளுக்காக அளிப்பவருக்கு எவ்வளவு முன்கூட்டி செலுத்தியுள்ளோம் என்பதையும் கண்டுபிடிக்க முடியாது ஏனெனில் தொழில்துறையில் பொருட்களுக்காக முன்கூட்டி செலுத்துவதும் தேவைப்படுகிறது நாம் அவ்வாறான பொருளை உபயோகிக்கிறோம் எனவே சில நேரங்களில் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் அதாவது நிறுவனத்தால் அந்த செலுத்தியதை திரும்ப பெற முடியவில்லை என்றால் நிறுவனத்தால் மூலப் பொருளை வாங்க முடியவில்லை என்றால் தயாரிப்பு செயல்முறைகள் தடங்கலாகும் அது பிரச்சினையான சூழ்நிலையை கொண்டுவரும் எனவே இந்நிலையில் அதை தனித்தனியாக காண்பிப்பது நல்லது ஏனெனில் பல்வேறு கடனாளிகள் இறுதிநிலை அறிக்கையில் வருகிறது ஏனெனில் கடன் விற்பனை மற்றும் நாம் கேட்டவுடன் தரக்கூடிய எந்த ஒரு நிதி ஆதாரமும் அதில் இடம்பெற வேண்டும் கடன் விற்பனை எவ்வளவு என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஏனெனில் அதை ஆய்வு செய்து நிறுவனத்தின் மொத்த லாபம் எவ்வளவு என்பதை லாப நட்டக் கணக்கிலிருந்து தெரிந்துகொண்டு எவ்வளவு லாபம் ரொக்கமாகாவும் எவ்வளவு லாபம் கடனாகாவும் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் லாப நட்டக் கணக்கை தயார் செய்யும்போது நமக்குத் தெரிந்தது போல் லாப நட்டக் கணக்கு பெயரளவு கணக்காகும் லாப நட்டக் கணக்கிலிருந்து வருகின்ற லாபம் உண்மையான லாபம் அல்ல அது பெயரளவு லாபமாகும் அது பெயரளவு லாபமாகும் ஏனெனில் வரவு அறிக்கை தயார் செய்யும்போது நாம் மிகுந்த கவனத்துடன் பொருள் ஊதியம் பிற செலவுகள் இவற்றைக் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த செலவுகளை இந்தப் பக்கம் எழுத வேண்டும் விற்பனையைப் பொறுத்தவரை எவ்வளவு விற்பனை ரொக்கத்திற்கும் எவ்வளவு விற்பனை கடனுக்கும் செய்துள்ளோம் என்பதை இந்த பக்கத்தில் குறிப்பிடவேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வருடத்தில் 100 ரூபாய்க்கு விற்றிருக்கிறோம் என்று கொள்வோம் அதற்கு இறுதி நிலையை அறிக்கையையும் வரவு அறிக்கையையும் தயார் செய்ய வேண்டும் அதில் 60 ரூபாய் கடன் விற்பனை 40 ரூபாய் ரொக்க விற்பனை இறுதியாக வரிக்குப் பிந்தைய நிகரலாபத்தை இங்கே பார்க்கிறோம் மொத்தத்தில் பெயரளவு லாபம் 60 ஆகும் அதாவது கடன் கொடுத்துள்ளோம் கடன்மீதான வரிக்கு முந்தைய நிகரலாபம் இவ்வளவு இருக்கிறது நாம் இன்னும் அதை பணமாக்கவில்லை அதை பணமாக்க முடியாமல் போகலாம் இந்த 100 கடன் லாபத்தை பணமாக்க முடியாமல் போகலாம் இது கடன் விற்பனையின் மீதான பெறக்கூடிய லாபமாகும் இதை நாம் இன்னும் பெறவில்லை எனவே இதில் 40 மட்டுமே ரொக்க லாபமாகும் 60 கடன் லாபமாகும் இதை நாம் பணமாக்கினாலும் பணமாக்கவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் பதிலளிக்க வேண்டியது இருக்கும் எனவே இங்கு வராக்கடன் பற்றி புரிந்துகொள்ள வேண்டும் எனவே இந்த 60 இல் 10 வரை கூட வராக்கடன் இருக்கும் சில நேரங்களில் அதன் மீது தள்ளுபடி கொடுக்க வேண்டியதிருக்கும் 10 வராக்கடன் என்று எடுத்துக்கொண்டால் ஏதேனும் காரணங்களுக்காக இன்னும் 5 அதிகமாக திருப்பி பெற முடியாவிட்டால் நாம் இன்னும் அதிகமாக கடனாளிகளுக்கு அல்லது மற்றவைகளுக்கு தள்ளுபடி கொடுக்கிறோம் இறுதியாக நமது லாபம் எப்படி வரும் அது 45 ஆக குறையும் மொத்த லாபம் 45 40 85 ஆகும் இங்கு தரப்பட்டுள்ள லாபம் 100 அது 85 ஆக குறையும் எனவே இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள அதை சமாளிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இறுதி நிலை அறிக்கையில் பெறத்தக்க கணக்குகளின் வகையில் இருப்பவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய இந்திய சூழ்நிலையில் இந்த பெறத்தக்க கணக்குகள் சுமார் 50 ஆகும் ஏனெனில் பல்வேறு கடனாளிகளினால் வருகிறது எனவே நிறுவனத்திற்கு பல்வேறு கடனாளிகள் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பல்வேறு கடனாளிகளின் அளவை தெரிந்து கொண்டால் கடன் விற்பனையின் அளவை தெரிந்துகொள்ள முடியும் இது உண்மையான லாபம் அல்ல கடன் ஏனெனில் விற்பனையை கடனாக செய்துள்ளோம் அதனால்தான் பல்வேறு கடனாளிகள் உள்ளனர் எனவே எந்த ஒரு நிதி முகவர்களும் வெளியிளும் உள்ளும் இருக்கும் பங்குதாரர்களும் நிறுவனத்தின் மொத்த நிதி நிலைமையை தெரிந்து கொள்ள வேண்டும் நிறுவனம் அதிகம் லாபகரமானது ஆனால் 80 நிறுவனத்தின் விற்பனை கடன் விற்பனை ஆகும் எனவே இந்த கேள்விக்கு நாம் விடை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் இவை அனைத்தையும் ஏன் ஒன்றாக காண்பிப்பதில்லை நாம் இவற்றை மதிப்பிடுகிறோம் எனவே இறுதிநிலை அறிக்கையில் மொத்தப் பெறத்தக்க கணக்குகள் தொகை 220 என்று கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த 220 ரூபாயில் பல்வேறு கடனாளிகள்100 ஆகும் முன்கூட்டிய வைப்பு எவ்வளவு அது 20 எனவே இந்த மூன்று விஷயங்களும் பெறத்தக்க கணக்கில் உள்ளன மீதம் 100 மற்றொரு பெறத்தக்க கணக்கு ஆகும் உதாரணத்திற்கு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரசீதுகள் ஆகவோ அல்லது சில நேரங்களில் மற்றவருக்கு கொடுத்து திரும்பப் பெற வேண்டிய வேறு ஏதேனும் சில நிதியாகவும் இருக்கலாம் இவை அனைத்தையும் பெறத்தக்க கணக்கு என்று அழைக்கிறோம் எனவே இந்த 220ல் 100 மட்டுமே விற்பனை அல்லது பல்வேறு கடனாளிகள் 20 முன்கூட்டிய வைப்பு ஆகும் எனவே பெறத்தக்க கணக்குகள் 100 மட்டுமே இறுதி நிலை அறிக்கையில் இதை காண்பிப்பது சிறந்தது எனவே இறுதி நிலை அறிக்கையில் பெறத்தக்க கணக்குகள் இருக்கும் அதனுடன் பல்வேறு கடனாளிகளும் இருக்கும் முன்கூட்டிய வைப்பும் இருக்கும் முன்கூட்டி செலுத்தியவைகளும் இருக்கும் இவை அனைத்தையும் ஒரே வகையில் பெறத்தக்க கணக்குகள் என்று அழைக்கிறோம் எளிதாக பணமாக்க கூடியவற்றில் ஒன்று சரக்கு அடுத்து பெறத்தக்க கணக்குகள் ஆகும் நான் ஏற்கனவே கூறியது போல் பெறத்தக்க கணக்குகள் நிறுவனத்தின் எளிதாக பணமாக்க கூடிய தன்மையை கண்டறிய க்விக் ரேஷியோ கணக்கிட எடுத்துக் கொள்ளப்படும் எனவே இங்கு கரன்ட் ரேஷியோ கணக்கிட ரொக்கம் சந்தைபடுத்தக்கூடிய பங்குகள் இவற்றின் கூட்டு மதிப்பை நடப்பு பொறுப்புகளால் வகுக்க வேண்டும் இந்த வீதம் 1 331 ஆக இருக்கவேண்டும் இந்த வீதம் 11 ஆக இருக்க வேண்டும் இந்த வீதம் 0 51 ஆக இருக்க வேண்டும் முன்பு எளிதில் பணமாக்க முடியாத நிலையில் இருந்திருக்கலாம் பல்வேறு கடனாளிகள் பெறத்தக்க கணக்குகளில் இருக்கும்போது எளிதில் பணமாக்க முடியாத நிலை இருக்கலாம் எளிதில் பணமாக்க முடியாத சரக்கு இருந்திருக்கலாம்

எனவே கரன்ட் ரேஷியோ என்கிறோம் நாம் இதை ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ நடப்பு சொத்துக்களை சரக்கிலிருந்து கழித்து நடப்பு பொறுப்புகளால் வகுக்கிறோம் எனவே விதியும் குறைகிறது விதி இங்கு இப்போது 11 என்றிருக்கிறது முன்பு இது 1 51 என்றிருந்தது ஏனெனில் பெறத்தக்க கணக்குகள் க்விக் ரேஷியோவின் கணக்கிட எடுத்துக் கொள்வதில்லை சீக்கிரமாக மாற்றக்கூடிய சரக்கோடும் ரொக்கத்தோடும் சீக்கிரமாக பணமாக்கக்கூடியவற்றோடும் ஒப்பிடும்போது இதை சீக்கிரம் ரொக்கமாக மாற்றக் கூடியதாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் நம்மிடம் வங்கியின் ரசீது தள்ளுபடி வசதி உள்ளது நாம் கடனிற்கு பொருளை விற்றுள்ளோம் கடன் காலம் உதாரணத்திற்கு 2 மாதங்கள் என்று கொள்வோம் நமக்கு 60 நாட்களுக்குப் பின்பு தான் நமக்கான பணம் செலுத்தப்படும் ஆனால் விற்பனை செய்து 10 நாட்கள் கழித்து நிறுவனத்திற்கு நிதி தேவைப்பட்டால் கடனாளிகளிடமிருந்து 50 நாட்கள் கழித்துதான் பணம் பெற முடியும் 60 நாட்களுக்கு கடன் கொடுத்துள்ளோம் எனவே நமக்கு 60 நாட்களுக்கு முன்பாக செலுத்தப் போவதில்லை இரண்டு பக்கமும் இந்த கடன் காலத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் நிறுவனம் வங்கிக்கு சென்று நிறுவனத்திற்கு ரசீது தள்ளுபடி கேட்கமுடியும் ரசீதுகளை தள்ளுபடி செய்து தேவையான நிதியை பெற முடியும் எனவே இந்த ரசீதுகள் சாதாரணமாக பெறத்தக்க கணக்கில் A B C என்று மூன்று வகையாக பிரிக்கப்படும் A வகை ரசீதுகளானது நிறுவனங்கள் வங்கியில் தள்ளுபடி செய்ய விரும்பாதவை ஆகும் ஏனெனில் வங்கிகளில் ரசீது தள்ளுபடி ஒரு விலை அதிகமான வழியாகும் ஆனால் அது நிறுவனங்கள் நிதி திரட்டவும் பல்வேறு பங்குதாரர்களுக்கு பணம் செலுத்தவும் தொழில்நுட்ப நொடித்தல் நிலையை தவிர்க்கவும் உதவி செய்கிறது ஆனால் அது ஒரு விலை உயர்ந்த நடவடிக்கையாகும் ஏனெனில் முதலில் வங்கி ரசீதுகளின் 80ஐ மட்டுமே தரும் 20ஐ கடன் காலம் முடிந்த பிறகு வாங்க காத்துக் கொண்டிருக்க வேண்டும் பல்வேறு கடனாளிகளால் பணம் செலுத்தப்பட்டு அந்த பணம் வங்கிக்கு வரும்போது வங்கி அதற்கான வட்டியை கட்டணமாக விதிக்கும் உதாரணமாக 50 நாட்களுக்கு வங்கி நிதி தருகிறது என்றால் வங்கி அதிக வட்டி வீதத்தில் அதன் கட்டணமாக 50 நாட்களுக்கு அந்த தொகைக்கு 80 தொகைக்கு வட்டி விதிக்கும் அது மட்டுமில்லாமல் மற்ற வங்கிக் கட்டணங்களான தரகு மற்றும் நிர்வாகச் செலவுகளையும் சுமத்தும் எனவே அது மிக மிக விலை அதிகமான வழியாகும் நல்ல வகையான ரசீதுகளாக இருந்தால் என்ன நடக்கும் வங்கிகளிடமிருந்து அதை தள்ளுபடி செய்ய விரும்புவதில்லை ஏனெனில் அந்த முற்றிலும் பாதுகாப்பான பெறத்தக்க கணக்கிலிருந்து பணத்தை இழக்க வேண்டியதிருக்கும் ரசீதுகளில் குறிப்பிடப்பட்ட நாட்களில் கண்டிப்பாக பணம் செலுத்தப்படும் அதற்கான பணம் கண்டிப்பாக பெறப்படும் C வகை ரசீதுகள் சந்தேகத்திற்குரிய பெறத்தக்க கணக்குகள் ஆகும் அல்லது இடையே சந்தேகத்திற்கு உள்ளான பல்வேறு கடனாளிகளுக்கு சரக்காக வைத்திருக்காமல் விற்பனையை அதிகரிப்பதற்காக விநியோகஸ்தர்களுக்கு கடனுக்கு விற்பனை செய்கிறோம் ஆனால் அவர்களுடைய மொத்த செயல்திறன் கடந்த காலங்களில் நன்றாக இல்லை 100 கடன் விற்பனையில் 80 90 மட்டுமே அவர்களிடமிருந்து பெற முடியும் எனவே 10ஐ நாம் இழக்க வேண்டியதிருக்கும் எனவே இவை C வகை கணக்குகளாகும் B வகை கணக்குகள் இடைப்பட்ட கடன் மதிப்பீட்டை பெற்றுள்ளனர் அவர்கள் சாதாரணமாக குறிப்பிடப்பட்ட நாளில் பணம் செலுத்த தவறமாட்டார்கள் ஏதேனும் ஒரு கடுமையான சூழ்நிலையோ பிரச்சனையோ வரும்போது எளிதில் பணமாக்க முடியாத நிலையில் அவர்கள் பணம் செலுத்த தவறலாம் ஆனால் சாதாரணமாக அவை நல்ல கணக்குகள் ஆகும் சாதாரணமாக அவை நல்ல கணக்குகள் தான் ஆனால் மிகச் சிறந்த கணக்குகள் அல்ல ஆனால் நல்ல கணக்குகளாக இருந்தாலும் சந்தேகத்திற்கு இடமான கணக்குகள் A வகை கணக்குகள் நல்ல நிறுவனங்களாகும் அதில் இருந்து வரும் பணத்தை வங்கி ரசீது தள்ளுபடி மூலம் இழக்க விரும்புவதில்லை C வகை ரசீதுகள் வங்கிகள் தள்ளுபடி செய்ய விரும்புவதில்லை ஏனெனில் வங்கிகளும் குறிப்பிடப்பட்ட நாளில் அவற்றிலிருந்து பணத்தை பெற முடியுமா என்பதில் சந்தேகம் கொண்டுள்ளனர் எனவே இவ்வகை ரசீதுகளை மட்டும் வங்கி தள்ளுபடி செய்யும் நிறுவனங்களும் அதற்கு ஆர்வம் காட்டும் ஏனெனில் அவை நல்ல நியாயமான வகையாகும் எனவே அந்த தொகை குறைந்தபட்சமாவது கிடைக்கும் சில நேரங்களில் எளிதில் பணமாக்க முடியாத சூழ்நிலையில் வேற எதுவும் ஆதாரங்கள் இல்லாத நிலையில் வரும் நிலையான தொழில்நுட்ப நொடித்தலை நிறுவனங்கள் விரும்புவதில்லை இந்த நிலையில் அவர்கள் ரசீதுகளை தள்ளுபடி செய்ய வங்கிக்கு சென்று B வகை ரசீதுகளை வங்கியில் தள்ளுபடி செய்யும் இது சிறிது காலத்திற்கு செல்லும் குறிப்பிட்ட நாளில் பணம் செலுத்தப்பட்டால் மொத்த நடவடிக்கைகளும் சரியாகிவிடும் எனவே இந்த ஒரு வழி இருக்கிறது அதனால்தான் கரன்ட் ரேஷியோவை கண்டுபிடிக்கிறோம் சரக்கு மிகக்குறைந்த எளிதில் பணமாக மாற்ற முடியாததாகும் சரக்கினை சந்தையில் தேவைப்படும்போது விற்க முடியாது எனவே இந்த நிலையில் பெறத்தக்க கணக்குகள் ரசீது தள்ளுபடியை வங்கிகள் தரவில்லை என்றால் அது இருப்பதிலேயே மிகக்குறைந்த எளிதில் பணமாக்க முடியாத நடப்பு சொத்தாகும் இது க்விக் ரேஷியோவின் கண்டுபிடிக்கிறோம் ஆனால் இப்போது வங்கிகளிடம் தள்ளுபடி வசதியை பெற முடியும் சில நேரங்களில் இப்போது இந்தியாவில் 1991 க்கு பிறகு நடைமுறை முதல் நிதிக்கான பல ஆதாரங்கள் உள்ளன சில சமயங்களில் வங்கிகள் ரசீது தள்ளுபடி வசதியை கொடுக்க முடியாமல் போகும் அதாவது இந்த ரசீதுகளை வேறு சில ஆதாரங்களில் தள்ளுபடி செய்ய முடியும் இந்த தள்ளுபடி வசதியை கொடுக்கும் ஒரு முக்கிய ஆதாரம் ஃபேக்ட்டர் இந்தியாவில் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது ஆனால் சூடு பிடிக்கவில்லை இந்த ஃபேக்ட்டரில் கண்டுபிடிக்கிறோம் ஏனெனில் சரக்கோடு ஒப்பிடும்போது மற்ற பெறத்தக்கவைகளில் எளிதில் பணமாக்கக்கூடிய வசதி சிறிதளவேனும் உள்ளதால் கரன்ட் ரேஷியோவை ரொக்கம் மற்றும் குறைந்த கால பங்கு முதலீடுகள் சந்தையிடக்கூடிய பங்குகள் இவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு எளிதில் பணமாக்க கூடிய விகிதத்தை கணக்கிடுகிறோம் இது கதையின் ஒரு பகுதி இந்த நிலையில் வரவு அறிக்கை பற்றிப் பேசும்போது கடன் லாபம் பற்றிய கருத்தையும் பல்வேறு கடனாளிகளை ஏன் இறுதிநிலை அறிக்கையில் காண்பிக்க வேண்டும் என்றும் பார்த்தோம் எனவே நிறுவனத்தின் வெளியில் இருப்பவர்கள் எவரேனும் இறுதி நிலை அறிக்கையை எளிதில் புரிந்துகொள்ள மொத்த பெறத்தக்க கணக்குகள் கடனுக்கு விற்பதன் மூலம் வந்தது எவ்வளவு முன்கூட்டி வைப்பினால் வரக்கூடியது எவ்வளவு பெறத்தக்க கணக்குகளில் இருந்து கடன் விற்பனையின் மூலம் எவ்வளவு என்பதை பிரித்து காட்ட வேண்டும் எனவே இன்றைய இந்திய சூழ்நிலையில் பெறத்தக்க கணக்குகள் 50 ஆக இருக்கும் ஏனெனில் பல்வேறு கடனாளிகளினால் மீதமிருக்கும் தொகை முன்கூட்டிய வைப்பினால் ஆகும் ஆனால் இப்போது நாம் போட்டி சூழ்நிலையில் இருக்கின்றோம் எனவே இந்த முன்கூட்டிய வைப்பும் கீழே இறங்கும் கடன் விற்பனையும் கீழிறங்கும் நிறுவனத்தின் இறுதி நிலை அறிக்கையை ஆராயும்போது கடந்த 234 வருடங்களுக்கு ஆய்வு செய்ய வேண்டும் சமீபகாலத்தில் பெறத்தக்க கணக்குகள் குறைந்துள்ளன நிறுவனங்கள் கடன் விற்பனையில் முதலீடு செய்வதை குறைத்துள்ளன பெரும்பான்மையான தயாரிப்பு துறைகளின் பிரிவுத்துறைகளில் பெரும்பான்மையான துறைகள் பன்னாட்டு செயல்முறையை கொண்டுள்ளன ஏனெனில் அவர்களின் ஒழுங்கு திறமை இவற்றால் அவர்களுடைய பொருள் நல்ல தரமான பொருளாக உள்ளது ஏனெனில் வாடிக்கையாளர்கள் அவர்களின் அரசன் என்பதை புரிந்து கொண்டதால் அவர்களால் நிறைய பொருட்களை விற்று பணமாக்க முடிகிறது எனவே சந்தையில் ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் இந்த நிறுவனங்களில் இருந்து விநியோகஸ்தர்கள் அதிகபட்சம் ரொக்கத்திற்கு வாங்கி சந்தையில் விற்க வேண்டும் என்றும் அதற்கான இலக்கையும் நினைக்கிறார்கள் இவ்வளவு எண்ணிக்கையிலான பொருட்களை வாங்கினால் விநியோகஸ்தராக இருந்தால் மிகச்சிறந்த அளவில் செய்வோம் என்ற நிலையை உருவாக்குகிறார்கள் எனவே எங்களிடமிருந்து வாங்க வேண்டுமென்றால் கடன் கிடையாது ஆனால் கடன் வேண்டுமென்றால் குறைந்த காலத்திற்கு குறைந்த தொகைக்கு மட்டுமே கொடுக்க முடியும் எனவே நீங்கள் இந்த அளவிலான பொருட்களை மாதம்தோறுமோ மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறையோ சந்தையில் விற்க வேண்டும் ஒவ்வொரு இரண்டு மாதங்கள் கழித்து இந்த அளவிலான சரக்கினை பெறுவீர்கள் அவற்றை சந்தையில் விற்க வேண்டும் அவற்றிற்கான பணத்தை ரொக்கமாகவோ அல்லது முன்கூட்டி கொடுத்த காசோலையாகவோ இருக்கவேண்டும் எனவே ஒரு வண்டி பொருளை அனுப்பி உடனே அந்த காசோலையை வங்கியில் கொடுத்து பணத்தை பெற முடியும் சந்தையில் போட்டி அதிகரித்துள்ளது சந்தையில் நிதி ஒழுங்கு அதிகமாகியுள்ளது ஏனெனில் பன்னாட்டு நிறுவனங்கள் மிகத் திறமையாக இருக்கின்றன அவர்கள் கடனுக்கு வாங்கி விற்கும் சூழ்நிலையை உருவாக்குவதில்லை எனவே இந்த நிலையில் மொத்த பெறத்தக்க கணக்குகள் நிலை மேம்பட்டுள்ளது பல்வேறு கடனாளிகளும் குறைகின்றது முன்கூட்டிய வைப்பும் குறைகின்றது ஆனால் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன அவை குறைவதற்கு இன்னும் சிறிது காலம் ஆகலாம் ஆனால் அவை நிறுவனங்களின் இறுதிநிலை அறிக்கையில் உள்ளன பெறத்தக்க கணக்குகள் இருக்கின்றது முன்கூட்டிய வைப்பு இருக்கின்றது அதுமட்டுமன்றி இன்னும் பிற நடப்பு சொத்துக்கள் உள்ளன ஆனால் மறுபடியும் இங்கே கணக்குகளில் உகந்த அளவு முதலீடு செய்யவேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் அதைவிட பெறத்தக்க கணக்குகளில் குறைந்த அளவு முதலீடு செய்யவேண்டும் என்று கூறுவேன் அதிகபட்சமாக ரொக்கத்திற்கு விற்க முடியுமானால் விநியோகஸ்தர்களையோ நிறுவனமோ சந்தையில் கடனுக்கு விற்பனை செய்யும் சூழ்நிலையை ஊகுவிக்கக்கூடாது உதாரணத்திற்கு குறைந்த அளவு விற்பனையாக கூடிய ஒரு பொருளை சந்தையில் விற்கிறோம் அதற்கு போதுமான அளவு சந்தை இல்லை அப்போது நிறுவனம் கடனுக்கு விற்க வேண்டும் ஆனால் பெரிய அளவில் சந்தையில் பொருளை விற்க வேண்டும் என விரும்பினால் அது ரொக்கத்திற்கு மட்டுமாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு எலக்ட்ரானிக் துறையில் இன்று 3 பெரிய நிறுவனங்கள் சாம்சங் சோனி எல்ஜி இந்தியாவில் செயல்படுகின்றன மறுபக்கம் இந்திய நிறுவனங்களான வீடியோகான் மற்ற பிற கம்பெனி நிறுவனங்கள் உள்ளன சாம்சங்கிற்கு சந்தை உள்ளது எதற்கு அவர்கள் கடனுக்கு விற்க வேண்டும் சாதாரணமாகவே அவர்கள் கடனுக்கு விற்பதில்லை எல்ஜிக்கு சந்தை உள்ளது எனவே அவர்கள் கடனுக்கு விற்பது இல்லை சோனிக்கு சந்தை உள்ளது அவர்களுடைய தரம் மிகச் சிறந்தது எனவே அவர்கள் கடனுக்கு விற்பதில்லை வீடியோகானை பொறுத்தவரை கடன் காலம் மிக மிக அதிகம் ஏனெனில் அவர்களுடைய பொருள் சந்தையில் எளிதாக மக்களால் ஏற்றுக் கொள்ளப்படுவதில்லை எவரேனும் பொருளை ரொக்கத்திற்கு வாங்க வேண்டுமென்றால் ஏன் அவர்கள் மிகச் சிறந்த பொருளை வாங்க கூடாது ரொக்கத்திற்கு வாங்கப் போகிறோம் என்றால் ஏன் சிறந்த பொருளை வாங்க கூடாது எனவே இந்த நிலையில் வீடியோகான் அல்லது ஒனிடா இவற்றின் இறுதி நிலை அறிக்கையையும் சாம்சங் மற்றும் எல்ஜி இவற்றின் இறுதி நிலை அறிக்கையையும் ஆராய்ந்தால் பெறத்தக்க கணக்குகளிலும் பல்வேறு கடனாளிகளிலும் சில நேரங்களில் முன்கூட்டிய வைப்பிலும் முன்கூட்டி செலுத்தியவைகளிலும் பகலிரவுக்கான வித்தியாசம் தென்படுகிறது ஏனெனில் வீடியோகான் பெரும்பான்மையான பொருட்களை சந்தையில் கடனுக்கு விற்கிறது இல்லையெனில் மக்கள் ரொக்கத்திற்கு வாங்க தயாராக இல்லை சாம்சங்கிற்கு சந்தையில் பெயர் இருக்கிறது மக்கள் அதன்பின்னால் செல்கிறார்கள் எனவே அவர்களது பிராண்டிற்கு சந்தையில் நற்பெயர் உள்ளது எனவே அவர்கள் ஏன் கடனுக்கு விற்க வேண்டும் அப்படி கொடுத்தாலும் விநியோகஸ்தர்களை ஊக்குவிப்பதற்காக மிகக் குறைந்த அளவுக்கே குறைந்த காலத்திற்கு மட்டுமே இருக்கும் நீண்ட காலத்திற்கு அல்ல எனவே புதிய போட்டி சந்தையில் வரும்போது புதிய ஒழுங்கு சந்தையில் வருகிறது இந்திய சந்தையில் இந்திய உற்பத்தியாளர்கள் விநியோகஸ்தர்கள் உலகின் மற்ற பகுதியில் உள்ள நடைமுறையை பின்பற்றி ஒழுங்கை சீரமைக்கின்றன இந்நிலையில் இந்த சந்தை மெதுவாகவும் நிலையாகவும் முழுமை சிறப்பு நிறைவை நோக்கி நகர்கின்றது எனவே இந்நிலையில் இந்திய நிறுவனங்களின் நிதி நிலை அறிக்கையில் பெறத்தக்கவைகளின் அளவு குறைகின்றது ஆனால் இது மட்டும் போதுமானதல்ல பெரும்பான்மையான உற்பத்தி ரொக்கத்திற்கு சந்தைக்கு அல்லது நுகர்வோருக்கு செல்கிறது என்கிற சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் எனவே பெறத்தக்க கணக்குகளில் முதலீடு செய்ய வேண்டுமென்றால் குறைந்த அளவில் முதலீடு செய்ய வேண்டும் அதிகபட்ச அளவு அளவில் அல்ல முடிந்த அளவு ரொக்கத்திற்கு விற்க வேண்டும் இங்கே நான் நிறுத்திக் கொள்கிறேன் மீதம் உள்ள பெறத்தக்க கணக்குகளின் மேலாண்மை குறித்த சுவாரஸ்யமான கருத்துக்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்